இப்போது வருடாந்திர கட்டணம் மற்றும் தற்போதைய மதிப்புள்ள காரணி ஆகியவற்றைப் பார்ப்போம் இது ஒரு பிரபலமான தலைப்பு நாம் வாங்கும் பொருட்கள் மாதாந்திர தவணைகள் வருடாந்திர தவணைகள் சம வருடாந்திர தவணைகள் ஆகியவற்றிற்கான தவணைகளை அதைப்பற்றிய பொதுவான தலைப்பு எனவே இதுபோன்ற நிகழ்வுகளுக்கான தற்போதைய மதிப்பை எவ்வாறு கணக்கிடுவது காலவரிசையை மீண்டும் ஒரு முறை கவனியுங்கள் இப்போது காலவரிசையில் ஒரு தொடக்க புள்ளி உள்ளது பின்னர் அதிலிருந்து நான் சம இடைவெளியில் டிக் வைக்க போகிறேன் எனவே டிக் இடையிலான இடைவெளி ஆண்டுகளைக் குறிக்கும் எனவே இந்த நேர இடைவெளி ஒரு வருடம் ஆண்டு ஒன்று இந்த நேர இடைவெளி ஆண்டு இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டு நான்கு எனவே ஆண்டு n வரை சொல்லலாம் இப்போது ஒவ்வொரு வருடத்தின் முடிவிலும் ஒரு தொகையை நான் செலுத்தப் போகிறேன் இரண்டாவது ஆண்டு ஒரு தொகையை D மூன்றாம் ஆண்டு ஒரு தொகையை D செலுத்துகிறீர்கள் நான்காம் ஆண்டின் இறுதியில் இதேபோல் எனவே ஒன்பதாம் ஆண்டின் இறுதி வரை நீங்கள் அதே தொகையை செலுத்துகிறீர்கள் இப்போது நாம் கணக்கிட வேண்டியது என்னவென்றால் இந்த கால கட்டத்தில் என்ன மதிப்பு அதைப் பார்ப்போம் இது வெவ்வேறு நேர பிரேம்களில் மாற்றம் கொண்டுள்ளது ஆகவே இது இன்று என்று குறிப்பு வைக்கிறோம் எனவே ஒரு வருடம் கழித்து D இன் மதிப்பு என்னவாக இருந்தாலும் அதன் இப்போதைய மதிப்பு என்ன இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு D இன் மதிப்பு என்னவாக இருந்தாலும் அதன் இப்போதைய மதிப்பு மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு அதன் தற்போதைய மதிப்பு என்ன n ஆண்டுகளுக்குப் பிறகு அதன் மதிப்பு என்ன நீங்கள் அனைத்தையும் ஒரே கால கட்டத்திற்கு கொண்டு வந்து பின்னர் நீங்கள் அதை சேர்க்கலாம் எனவே அங்கு நாம் அவற்றை இயற்கணிதமாகச் சேர்ப்போம் பின்னர் தற்போதைய வேலைக்கு சமமான மதிப்பைப் பெறுவீர்கள் எனவே அதுதான் நாம் பின்பற்றப் போகும் கொள்கை ஆகும் எனவே இந்த D என்பது ஒருவர் செய்யும் வருடாந்திர செலுத்தல் தொகை இப்போது Sn இந்த சமன்பாட்டை நாம் அறிவோம் கூட்டு வட்டி சூத்திரத்தைப் பயன்படுத்துவோம் Sn இது n வது வருடத்திற்குப் பிறகு பணத்தின் மதிப்பு S01in அங்கு நான் வட்டி விகிதம் எனவே இது எதிர்கால மதிப்பு மற்றும் i1 n எதிர்கால மதிப்புள்ள காரணி என்று அழைக்கப்படுகிறது எனவே S0 என்பது தற்போதைய மதிப்பு மதிப்பு 1in என்பது எதிர்கால மதிப்புள்ள காரணி என்று வைத்துக்கொள்வோம் n வது நேரத்தில் அதன் அளவு என்ன என்பதை அறிவோம் என்றால் நம்முடைய தற்போதைய மதிப்பை கணக்கிட முடியுமா இது Sn என்பதை தெரிந்துகொண்டு S0 என்றால் என்ன எனவே இது இப்போது S n11in க்கு சமம் எனவே இது கீழே செல்கிறது எனவே 11in தற்போதைய மதிப்புள்ள காரணி என்று அழைக்கப்படுகிறது S0 இப்போது எதிர்கால மதிப்பான Sn இன் தற்போதைய மதிப்பைக் குறிக்கிறது மற்றும் 1 1 in தற்போது மதிப்புள்ள காரணி இப்போது இந்த சிக்கலுக்கு இதைப் பயன்படுத்துவோம் தற்போதைய காலத்தில் அல்லாமல் இந்த கால கட்டத்தில் தற்போதைய மதிப்பு என்ன என்பதைப் பார்ப்போம் இப்போது S0 என்பது D இன் தற்போதைய மதிப்பு முதல் வருடத்திற்குப் பிறகு செலுத்தப்பட்ட கட்டணம் D1i1 D மற்றும் இரண்டாம் ஆண்டின் முடிவில் நீங்கள் மற்றொரு கட்டணம் D ஐ செலுத்துகிறீர்கள் இது D1i2 ஆக இருக்கும் அதாவது நான் இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்துகிறேன் 3 வது ஆண்டின் இறுதியில் D க்கான தற்போதைய மதிப்பு D 1 i 3 ஆக இருக்கும் எனவே நான் தொடர்ந்து செய்தால் n ஆண்டின் இறுதியில் செலுத்தப்பட வேண்டிய தவணை D மீண்டும் D1in ஆக இருக்கும் எனவே தற்போதைய காலவரையறையின் அனைத்து பிரதிபலிப்புகளும் சேர்க்கப்பட்டுள்ளன மேலும் இது அனைத்து தவணைகளையும் ஒன்றாக எடுத்துக்கொள்வதற்கான தற்போதைய மதிப்பை உங்களுக்கு வழங்கும் இப்போது அதை எளிதாக்கினால் உங்களிடம் D11i1 11i2 11i3 11in என இருக்கும் இப்போது இந்த வடிவத்தைப் பார்த்தால் இது ஒரு பெருக்கு தொடர் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது ஒரு பெருக்கு தொடரின் n உறுப்புகளுக்கான கூட்டுத்தொகை மற்றும் பெருக்கு தொடரின் நன்கு அறியப்பட்ட மற்றும் புரிந்துகொள்ளப்பட்ட தொகை n உறுப்புகளுக்கு இந்த வடிவத்தில் உள்ளது a n என்பது உறுப்பு கூட்டுத்தொகை இங்கு a என்பது முதல் உறுப்பு மற்றும் r என்பது பொதுவான காரணியாகும் அது 11i ஒவ்வொரு எண்ணுடன் முந்தைய எண்ணுடன் தொடர்புடையது 1 1 i என்ற பொதுவான காரணியால் வேறுபடுகிறது எனவே இந்த சூத்திரத்தில் நான் இவற்றைப் பயன்படுத்தினால் பெருக்கு தொடரின் n விதிமுறைகளுக்கான தொகையைப் பெறுவேன் அதைச் செய்வோம் எனவே நான் 11i 1 11in ஐ 1 rn1 r இருக்குமாறு வைக்கிறேன் அது 1 1 11i எனவே இதை எளிதாக்கி 1i1 11in to க்கு வழிவகுக்கும் எனவே இங்குள்ள தொகைக்கு நீங்கள் இதை மாற்றினால் எங்களிடம் S0 இருக்கும் தற்போதைய மதிப்பு D D1i1 11i1 க்கு சமம் இது எதிர்காலத்தின் தற்போதைய மதிப்பு வருடாந்திர தவணைகள் nth ஆண்டு வரை ஒன்றாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றன மேலும் இந்த காரணி D சமமான வருடாந்திர தவணை ஆகும் இங்கே இந்த காரணி தற்போதைய மதிப்புள்ள காரணி என்று அழைக்கப்படுகிறது ஆகவே ஒரு பொருளின் விலை இன்று S0 ஆக இருந்தால் அடுத்த n ஆண்டுகளுக்கு i இன் வட்டி விகிதத்தில் ஒருவர் வருடாந்திர தவணைகளை செலுத்த வேண்டியிருந்தால் சமமான வருடாந்திர தவணைகள் D என்பது தற்போதைய மதிப்புள்ள காரணியால் S0 ஐத் தவிர வேறில்லை இது ஒவ்வொரு ஆண்டும் செலுத்த வேண்டிய D தொகையை ஒவ்வொரு ஆண்டும் இறுதியில் nth ஆண்டு இறுதி வரை உங்களுக்கு வழங்கும் எனவே இது S0 இன் தற்போதைய மதிப்பைக் கொண்டுள்ளது பணவீக்கத்தைக் கருத்தில் கொண்டு இந்த கொள்கையை நீட்டிக்க முடியும் பணவீக்கத்துடன் தற்போதைய மதிப்பை எவ்வாறு பெறுவது என்பதை நாம் முன்பு பார்த்தோம் பணவீக்கம் f என்ற குறியீட்டைக் கொண்டுள்ளது எனவே இந்த இடைவெளியில் ஒவ்வொரு இடைவெளியும் ஒரு வருடம் இது ஆண்டு 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு 4 ஆண்டு n மற்றும் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் சமமான வருடாந்திர தவணைகளான D D D D ஆகியவற்றை செலுத்துகிறீர்கள் இன்றைய மதிப்பு என்ன என்பதைக் கண்டுபிடிக்க நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் ஒருவர் செலுத்திய அனைத்து எதிர்கால தவணைகளின் தற்போதைய மதிப்புகள் சமமான எதிர்கால தவணைகள் வருடாந்திர தவணைகள் என்ன எனவே இது தற்போதைய காலத்திற்கும் பிரதிபலிக்கும் தற்போதைய மதிப்பு D1f1i ஆகும் இரண்டாம் ஆண்டு முடிவில் தற்போதைய மதிப்பு டி மதிப்பு D1f1i2 ஆக இருக்கும் எனவே இது D1 f1i 1 f1i 2 1 f1in க்கு சமமாக இருக்கும் எனவே இது மீண்டும் ஒரு பெருக்கு தொடராக இருக்கும் மற்றும் இது Σ to n a×1 r வடிவத்தில் இருக்கும் இதை a க்கு 1f1i முதல் உறுப்பாக ஆக எழுத முடியும் r என்பது பொதுவான காரணி 1 f 1in எனவே இதை i f இருப்பதால் 1f என எளிமைப்படுத்தலாம் i f என்றால் இது 0 ஆக இருக்க வாய்ப்பு உள்ளது எனவே இந்த சமன்பாடு i f 1 1 fn ஏற்கத்தக்கதல்ல எனவே i என்பது f க்கு சமமாக இல்லாவிட்டால் இது தற்போதைய மதிப்புள்ள காரணியாகும் i f எனில் ஒவ்வொரு காலமும் 1 1 1 1 ஆக இருக்கும் அதை n உறுப்புகளுக்கு சேர்க்கலாம் எனவே நீங்கள் மதிப்பு n ஐப் பெறுவீர்கள் எனவே இது i f க்கு இருக்கும் எனவே இந்த சமன்பாட்டில் நீங்கள் அதைச் சேர்த்தால் தற்போதைய மதிப்புள்ள காரணிக்கு D 1 f 1 கழித்தல் இவை அனைத்தும் இது i என்பது f க்கு சமமாக இல்லை என்பதற்கும் i f க்கு இது D n க்கு சமம் இது தற்போதைய மதிப்புள்ள காரணி i f க்கு தற்போதைய மதிப்புள்ள காரணி n ஆகும் எனவே இந்த வழியில் பணவீக்கமும் சேர்க்கப்பட்டால் இன்று ஒரு பொருளுக்கு S0 க்கு செலவாகும் என்பதை சமமான வருடாந்திர எதிர்கால தவணைகள் கொண்டு நீங்கள் காணலாம்